இந்த கிளிப்பில் ஒளிமின்னழுத்த செல்லின் பண்புகள் மீது வெப்பநிலை ஏற்படுத்தும் விளைவுகளை பற்றி நாம் பார்க்கலாம் மூன்று முக்கியமான அளவுருக்கள் உள்ளன ஒன்று ISC குறை மின்சுற்று மின்சாரம் மற்றும் பிறகு உங்களிடம் உள்ளது திறந்த மின் சுற்று மின்னழுத்தம் மற்றும் ஒளிமின்னழுத்த செல்லின் அதிகபட்ச சக்தி அல்லது ஒளிமின்னழுத்த செல்லின் உயர்ந்தபட்ச சக்தி இப்பொழுது இந்த மூன்று அளவுருக்கம் வெப்பநிலையைப் பொருத்து எவ்வாறு வேறுபடுகின்றன இப்போது தரவுத்தாளை நாம் பார்ப்போம் என்ன எண்கள் மற்றும் என்ன மதிப்புகளை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இங்கு இந்த தரவு தாளில் மூன்று அளவுருக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் குறை மின்சுற்று மின்சாரத்தின் Isc வெப்பநிலை குணகம் VOC இன் வெப்பநிலை குணகம் Pmax இன் வெப்பநிலை குணகம் இந்த 3 அளவுருக்களையே நாம் விவாதிக்க உள்ளோம் இப்போது பாருங்கள் Isc இன் வெப்பநிலை குணகம் 0 045 degree Kelvin மற்றும் VOC இன் வெப்பநிலை குணகம் -0 34 degree Kelvin அதன் பொருள் வெப்பநிலை உயரும் பொழுது Voc குறையும் Pmax அதே வழியில் இது புரிந்து கொள்ளக் கூடியதே ஏனென்றால் Isc இன் வெப்பநிலை குணகம் நேர்மறை VOC இன் வெப்பநிலை குணகம் எதிர்மறை சக்தியின் வெப்பநிலை குணகமானது மின்சாரம் மற்றும் மின்னழுத்தத்தின் பெருக்கு தொகையாக எதிர்மறை மேலும்அது - 0 47 degree Kelvin என கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே வெப்பநிலை குணகங்கள் எவ்வாறு வந்தன இவற்றோடு வெப்பநிலையைப் பொறுத்து இவைகளின் உறவுகள் என்ன என்பதைப் பற்றி கொஞ்சம் நாம் படிப்போம் Isc சம்பந்தமாக முன்னரே ஒரு கிளிப்பில் நாம் பார்த்தவாறு Isc தோராயமாக ஒளி மின்சாரத்திற்கு சமமாக இருக்கும் ஒளி மின்சாரம் தனிமைப்படுத்துதலுக்கு நேரியல் விகிதாச்சாரமாக உள்ளது தனிமைப்படுத்துதல் என்பது விழும் சூரிய கதிர்வீச்சின் சதுர மீட்டருக்கான சக்தி என்பதைத்தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆகவே இதை நீங்கள் பார்க்கும்போது இந்த உறவுமுறையிலிருந்து வெப்பநிலை உயர்வினால் Isc க்கு என்னநடக்கும் வெப்பநிலை உயரும்போது ஒளி மின்சாரம் உயரும் ஒளி மின்சாரம் ஏன் உயர வேண்டும் கட்டு இடைவெளி ஆற்றல் குறைகிறது கட்டு இடைவெளி ஆற்றல் 1 16 eV ஆக இருந்தது அது கீழே வரும் நிறைய சுதந்திரமான எலக்ட்ரான்கள் இருப்பதால் எப்படியாவது கடத்தல் கட்டுக்குள் இது அதிகஅதிர்வெண் எலக்ட்ரான்களை குதிக்க அனுமதிக்கும் இதன் விளைவு அதிக ஒளி மின்சாரம் மற்றும் இதனால் அதிக மதிப்புள்ள Isc மின்சுற்று மின்சாரம் ஆகவே சுருக்கமாக வெப்பநிலை உயரும் போது குறை மின்சுற்று மின்சாரம் உயரும் மேலும் இது ஒரு மிகச்சிறிய மதிப்பு அது சிலிக்கானுககு 0 1 degree Kelvin அல்லது டிகிரி சென்டிகிரேடு திறந்த மின்சுற்று மின்னழுத்தத்தின் Voc மீது வெப்பநிலையின் விளைவு சம்பந்தமாக மேலே காணப்படும் screenshot ல் கொடுத்துள்ளபடி ஒளி மின்சாரத்துடன் உறவு கொண்டுள்ளதை நாம் காண்கிறோம் நீக்கு இதில் silicon க்கு n இரண்டாகும் VT என்பது வெப்பநிலையின் மின்னழுத்த சமனாகும் ip ன் மடக்கை ஒளி மின்சாரம் I0 என்பது தலைகீழ் செறிவு மின்சாரம் I0 ஆகும் ஒளி மின்சாரத்தை ஒப்பிடுகையில் I0 மிகவும் சிறியது என கொண்டால் Voc n VT lnIp I0 என நாம் சொல்ல முடியும் ஆகவே வெளிப்படையாக நீங்கள் இந்த சமன்பாட்டை பார்த்தால் வெப்பநிலை உயரும் பொழுது Voc குறையும் என்பதாக அது நேரடியாக தெளிவுபடுத்தவில்லை இருந்தபோதிலும் VT வெப்ப நிலையைச் சார்ந்து இருக்கிறது என்பதை நீங்கள் குறிக்க வேண்டும் அதாவது T11600 I0 ம் வெப்பநிலையை சார்ந்துள்ளது அது வெப்ப நிலையோடு அதிவேக சார்புடையது இவற்றின் இவற்றின் விளைவுகளை ஒன்றாக கருத்தில் கொண்டால் வெப்பநிலை தலைகீழாக விகிதாச்சாரப் படுகிறது என்பதை நீங்கள் காணமுடியும் தலைகீழ் செறிவு மின்சாரம் I0 என்பது Tm eVGO த்துடன் விகிதாச்சாரத்தோடு உள்ளது VGO என்பது எண்ணிக்கையில் கட்டு இடைவெளி ஆற்றலின் மின்னழுத்த சமன் nVT ஆகும்

ஆகவே வெப்ப நிலையின் மீது I0 ன் சார்பை நீங்கள் பாருங்கள் இதை பதிலீடு செய்து dVOCdT ஐ கண்டுபிடிக்க முயற்சித்தால் நாம் பெறுவது dVOC VOC VGO m VT dT T ஆகவே ஒரு கொடுக்கப்பட்ட வெப்பநிலைக்கு வெப்பநிலையை பொறுத்து Voc எந்த வீதத்தில் மாறுகிறது என்பதை நாம் கணக்கிட முடியும் என்பதை நீங்கள் பாருங்கள் இப்பொழுது silicon க்கு வழக்கமான மதிப்புகள் m 1 5 n 2 VT 0 026 V 3000 Kelvin உடன் வெப்ப நிலையை 300 டிகிரி Kelvin எனவும் நாம் எடுத்துக்கொண்டால் செல்லின் வெட்டு மின்னழுத்தத்திற்கு Voc 0 6 Volts என நீங்கள் காண்பீர்கள் மேற்கண்ட சூத்திரத்தின் வழியே இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தும்போது உங்களுக்கு தோராயமாக 2 1 mV டிகிரி கெல்வின் கிடைப்பதை நீங்கள் பார்க்கலாம் இதன் பொருள் என்ன என்றால் ஒவ்வொரு செல் PN சந்திப்புக்கும் வெப்பநிலையைப் பொறுத்து திறந்த மின்சுற்று மின்னழுத்த மாறுபாடு என்பது 2 1 mV டிகிரி கெல்வின் ஆகும் வெப்பநிலையில் ஒரு டிகிரி கெல்வின் உயரும்போது Voc 2 1 mV என்ற அளவில் குறையும் இந்த சமன்பாட்டை நாம் எவ்வாறு பெறுகிறோம் நான் இந்த வருவித்தலை வேகமாக சொல்கிறேன் நீங்கள் இடைநிறுத்த முறையை பயன்படுத்தலாம் இந்த Voc ன் வெப்பநிலையின் விளைவுடன் உறவுமுறை எப்படி வந்தது என்பதை படிக்க முயற்சி செய்யுங்கள் ஆகவே இங்கே நான் dVOCdT இன் வருவித்தலை வைத்துக் கொண்டுள்ளேன் இந்த வருவித்தல் மிக எளிமையானது ஆனால் நான் இதன் ஒவ்வொரு படியையும் விளக்கிக் கூறப்போவதில்லை நான் இதன் வழியாக வேகமாக சொல்லிக் கொண்டு போகிறேன் வீடியோ கிளிப்பில் நீங்கள் இடைநிறுத்த முறையை பயன்படுத்தலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ப அதைப் படித்துக் கொள்ளுங்கள் நாம் பார்த்தபடி தலைகீழ் செறிவு மின்சாரம் VGO I KTme nT என்று கொடுக்கப்பட்டுள்ளது இதில் VGO என்பது எண்ணிக்கையிலான கட்டு இடைவெளி ஆற்றலின் மின்னழுத்த சமானமாகும் m என்பது silicon க்கு 1 5 ஆகும் n என்பது silicon க்கு இரண்டு ஆகும் VT என்பது மின்னழுத்தத்தின் வெப்பநிலை சமானமாகும் இப்பொழுது இந்த சமன் பாட்டிற்கு எடுத்தால் அது இந்த மாதிரியான ஒரு உறவு முறைக்குள் வந்து சேரும் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் I0 இன் மடக்கை இதுபோல கொடுக்கப்படுகிறது பிறகு இந்த சமன்பாட்டை வெப்பநிலையைப் T பொறுத்து நீங்கள் வகையீடு செய்யுங்கள் அப்படி வெப்பநிலையைப் பொறுத்து வகையீடு செய்யும்போது நீங்கள் இதை dlnI0 m VGO dT T nTVT வந்தடைவீர்கள் ஆகவே இந்த சமன்பாட்டை ஒரு பக்கத்தில் வையுங்கள் அடுத்து Voc உறவு முறைக்கு வாருங்கள் நான் Voc யை இதற்கு சமமாக பார்த்தோம் V nV ln Ip I0 OC T 0 நாம் Ip ஐ I0 ஐ விட மிக மிக அதிகமாக எடுத்தால் அது இதற்கு Ip V ≈ nV ln OC T 0 சமமாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த உறவு முறையே அடுத்த படியாக இருக்கிறது இப்பொழுது அதை வகைப்படுத்துங்கள் இந்த சமன்பாட்டை வெப்பநிலையைப் பொருத்து வகைப்படுத்தும் போது உங்களுக்கு கிடைப்பது d d d dT nVT dT p dT 0 இப்போது ddT நாம் ஏற்கனவே இங்கே வருவித்து உள்ளோம் ஆகவே நாம் இந்த மதிப்பை நேரடியாக இங்கே பதிலீடு செய்யலாம் I0 ன் மாறுபட்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த மாறுபாடு மிகமிக புறக்கணிக்கப்படத்தக்க அளவில் இருப்பதாக எடுத்துக் கொண்டால் ddT 0 ஆகவே உங்களிடம் Numerator மற்றும் Denominator ஆகியவை இருப்பதால் உங்களிடம் 2 சொற்கள் இருப்பதால் ஒற்றை பெருக்கல் விதியால் பிரித்தால் Voc வெப்பநிலையைப் பொருத்தது மற்றும் VT வெப்பநிலையைப் பொருத்தது அதனை எளிமை படுத்தினால் உங்களுக்கு இந்த உறவுமுறை கிடைக்கும் 2 நீங்கள் பார்க்கப்போவது dVOC VOC VGO m n VT dT T மேலும் இதைத்தான் நான் முன்பே குறிப்பிட்டேன் Voc ஆனது T யோடு கிட்டத்தட்ட தலைகீழ் விகிதாச்சாரம் ஆக உள்ளது பாருங்கள் இப்போது silicon க்கு நீங்கள் m 1 5 n 2 VGO 1 16 electron volts and Voc 0 6 என பதிலீடு செய்தால் d VOC d T என்ற இந்த மதிப்பை வந்தடைவீர்கள் 300 டிகிரி Kelvin வெப்பநிலைக்கு Voc மாறக்கூடிய வீதம் -2 120 milli volt degree Kelvin இதன் பொருளாவது வெப்பநிலை உயரும் ஒவ்வொரு டிகிரிக்கும் திறந்த மின்சுற்று மின்னழுத்தம் தோராயமாக இரண்டு மில்லி வோல்ட் குறைகிறது ஆகவே Voc யின் வகையிலே வெப்பநிலை உயரும் பொழுது Voc குறைவதை நாம் காண்கிறோம் அதேசமயம் குறைநிலை மின்சுற்று மின்சாரத்தின் Isc வகையிலே வெப்பநிலை உயரும் போது Isc உயர்வதை நாம் காண்கிறோம் சக்தியின் வகையிலே v மற்றும் i இவற்றின் பெருக்குத் தொகையாக இருப்பதால் என்பது எதிர்மறை வெப்பநிலையை குணகத்தை கொண்டிருப்பதாலும் Voc என்பது நேர்மறை வெப்பநிலை குணகத்தை கொண்டிருப்பதாலும் Isc எதிர்மறை வெப்பநிலை குணகத்தை கொண்டிருப்பதாலும் இது எதிர்மறை வெப்பநிலை குணகம் இது நேர்மறை வெப்பநிலை குணகம் சக்தியும் எதிர்மறை வெப்பநிலை குணகத்தையே கொண்டுள்ளது இதன் பொருளாவது வெப்பநிலை உயரும் பொழுது Pm குறைவதை இது காட்டுகிறது ஆகவே இவையே வெப்பநிலையில் மாறுபாட்டின் காரணமாக ஒளிமின்னழுத்த செல்லின் அளவுருக்களின் மீது நீங்கள் காணும் முக்கிய விளைவுகளாகும் ஒளிமின்னழுத்த செல்லின் I V பண்புவளைவுகளை குணவளைவு எடுத்துக்கொள்வோம் செல்லின் பண்புவளைவுகளின் மீது வெப்பநிலையின் விளைவுகளை படிப்போம் ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு கிலோவாட் என்ற தரநிலை தனிமைப் படுத்துதல் மற்றும் தரநிலை வெப்பநிலையாக 25 டிகிரி சென்டிகிரேட் என்று எடுத்துக் கொண்டால் நமக்கு இந்த I V வளைவுகிடைக்கும் இப்பொழுது வெப்பநிலையானது 25 டிகிரி சென்டிகிரேடு லிருந்து 40 டிகிரி சென்டிகிரேட் ஆக உயர்கிறது என்று சொன்னால் செல்லின் மீது அதன் விளைவு என்ன இப்பொழுது இந்த வளைவின் நகல் ஒன்றை உருவாக்குவோம் நிறத்தை பச்சையாக நான் மாற்றுகிறேன் மாற்றப்பட்ட வளைவின் மீது சூப்பர் இம்போஸ் செய்கிறேன் Isc கொஞ்சமாக மாறும் வெப்பநிலை உயரும்போது அதுவும் உயர்கிறது என்பதையே நாம் படித்தோம் மேலும் Voc க்கு என்ன நடக்கிறது வெப்பநிலை உயரும்போது Voc குறைகிறது தலைகீழ் விகிதத்தில் அது குறைகிறது மாற்றப்பட்ட PV செல்லின் பண்பு வளைவானது பச்சையில் காட்டப்பட்ட ஒன்றைப் போல பார்ப்பதற்கு தோன்றும் ஆகவே வெப்பநிலை உயரும்போது பண்பு வளைவானது இந்த வகையில் இடமாற்றம் செய்யும் இப்போது வெப்ப நிலைகளை T1 மற்றும் T2 என்ற மாறிகளால் மாற்றம் செய்வதாக கொள்ளவும் இதில் T2 என்பது குறைந்த வெப்பநிலை மற்றும் T1 என்பது உயர்ந்த வெப்ப நிலை ஆகும் இப்பொழுது T1 T2 T3 என்ற வகையில் T3 என்ற வெப்பநிலையில் அமைக்கப்பட்ட மூன்றாவது வளைவை நாம் எடுத்துக் கொண்டால் என்ன நடக்கும் மற்றும் வளைவு பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் T3 என்பது குறைந்த வெப்பநிலை T1 மற்றும் T2 இவற்றைவிட மிகவும் குறைவானது ஆகவே Voc க்கான வளைவு சிவப்புக் கோடு போடப்பட்ட T2 பக்கத்தில் இருக்கும் என்று நாம் எதிர் பார்ப்போம் வெப்பநிலை குறைவாக இருப்பதால் Isc க்கான வளைவு சிவப்பு கோட்டுக்கு கீழே இருக்கும் என்று நாம் எதிர் பார்ப்போம் இதுவே T3 வெப்பநிலையில் அமைக்கப்பட்ட I V பண்புகளில் நாம் எதிர்பார்க்கக் கூடிய வளைவாகும் இப்பொழுது சக்தி வளைவை பார்த்தால் இப்பொழுது T3 வளைவுக்காண சக்தி வளைவு இதுவாகும்

மேலும் T3 வெப்பநிலையில் செல் கொடுக்கக்கூடிய திறனின் உச்சபட்ச சக்தி இதுவாகும் இப்போது T2 மற்றும் T1 வெப்பநிலைகளில் தொடர்புடைய சக்தி வளைவுகள் இவை போன்றதாகும் வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கும் போது உச்சபட்சசக்திகள் குறைந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் உச்சபட்ச சக்திகள் இதைப்போன்று குறைந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் நாம் தற்போது படித்தவையான வெப்பநிலை உயரும் போது Voc குறைகிறது வெப்பநிலையோடு குறை மின்சுற்று மின்சாரம் கூடுகிறது மற்றும் இவற்றின் பெருக்குத் தொகை உச்சபட்ச சக்தி வெப்ப நிலையோடு குறைகிறது என்பதை இது உறுதிப்படுத்துகிறது